ஸ்டார்ட் அப் சர்ஜ் லிமிடேஷன் இந்த வீடியோவில் ஸ்டார்ட்அப் இன்ரஷ் கரண்ட் லிமிட்டிங் என்ற மிக முக்கியமான விஷயத்தைப் பற்றி விவாதிப்போம் இந்த அமர்வில் ஆன் செய்யும் நேரத்தில் மின்தேக்கி சார்ஜ் பூஜ்ஜியமாக இருக்கும் என்று நான் முன்பே குறிப்பிட்டிருந்ததை நினைவில் கொள்க மின்தேக்கியில் ஆற்றல் இல்லை திடீரென்று உள்ளீட்டு மூல மின்னழுத்தம் மாறும்போது மின்தேக்கி முழுவதும் மின்னழுத்தம் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் மின்னழுத்தத்தில் திடீர் மாற்றங்களுக்கு மின்தேக்கி ஒரு குறுகிய சுற்று போல் தோன்றும் மற்றும் மிகப்பெரிய மின்னோட்டம் பாயும் அந்த நேரத்தில் தற்செயலாக இயக்கப்படும் நேரத்தில் உள்ளீட்டு மூல மின்னழுத்தம் பூஜ்ஜியத்தில் இருந்தால் உள்வரும் மின்னோட்டம் தானாகவே வரம்பிடப்படும் இருப்பினும் ரெக்டிஃபையர் சர்க்யூட்டின் ஆன் அல்லது ஸ்விட்ச் ஆன் கேபாசிட்டர் ஃபில்டர் உள்ளீடு மூலத்துடன் ஒத்திசைக்கப்படாது அத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தில் உள்ளீட்டு மூலமானது அதன் உச்சநிலை Vm இல் இருக்கும் போது மோசமான நிலை ஏற்படும் எனவே உள்ளீடு மூலமானது அதன் உச்சநிலை Vm இல் இருக்கும்போது நீங்கள் சுற்று மின்தேக்கி மின்னழுத்தத்தை இயக்கினால் பூஜ்ஜியமாக இருந்தால் ஒரு பெரிய மின்னழுத்தம் டையோடு மற்றும் மின்தேக்கி மூலம் மூலத்தின் குறுகிய சுற்று பாதை முழுவதும் காணப்படுகிறது இது ஒரு மிகப்பெரிய மின்னோட்டத்தை ஏற்படுத்தும் இது டையோட்களை செயலிழக்க செய்து விடும் எனவே இந்த ஸ்டார்ட்அப் சர்ஜ் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தும் சில பாதுகாப்பு பொறிமுறையை நாம் வழங்குவது மிகவும் முக்கியம் எனவே இந்த குறிப்பிட்ட வீடியோ காப்ஸ்யூலின் நோக்கம் இதுதான் இந்த எழுச்சி மின்னோட்டத்தை எவ்வாறு கவனித்துக்கொள்ள முயற்சிக்கிறோம் என்பதைப் பார்ப்போம் இங்கே இந்த ரெக்டிஃபையர் சர்க்யூட்டைக் கவனியுங்கள் இங்குதான் நாம் மூலத்தை இணைக்கிறோம் 230 வோல்ட் ஏசி நீங்கள் இதை இணைக்கும் தருணத்தில் இந்தப் பாதையில் மின்மறுப்பு என்பது பராசிட்டிக்ஸ் மூலம் மிகக் குறைவாக வரையறுக்கப்படுகிறது டிராக் இண்டக்டன்ஸ் மற்றும் மின்தேக்கிகளின் ESR மற்றும் அத்தகைய சீரற்ற பண்புகள் எனவே அந்த நேரத்தில் உள்ள ஊடுருவல் உயர்வு மின்னோட்டம் மற்றும் கெபாசிட்டர் மின்னழுத்தம் பூஜ்ஜியமாக இருக்கும் இது இந்த டையோட்களை வெடிக்கச் செய்யும் எனவே ஸ்டார்ட்அப் நேரத்தில் இந்த இன்ரஷ் சர்ஜ் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த என்ன செய்யலாம் என்று பார்ப்போம் ஒரு எளிய தீர்வு இங்கே தொடரில் மின்மறுப்பை வைப்பது எனவே நாம் என்ன முயற்சி செய்ய முடியும் என்றால் நாம் ஒரு எதிர்ப்பு Rs a தொடர் எதிர்ப்பை இணைத்து அதை இந்த முறையில் இணைப்போம் எனவே இந்த வழியில் இந்த Rs ஸ்டார்ட்அப் இன்ரஷ் மின்னோட்டத்தை மட்டுப்படுத்தலாம் மற்றும் Rsன் மதிப்பை டையோட்களின் மதிப்பீட்டிற்குள் இருக்கும் வகையில் தேர்வு செய்யலாம் தொடக்க நேரத்தில் இங்கு மின்னழுத்தம் பூஜ்ஜியமாக இருக்கும் இந்த முனையில் சாத்தியமான அதிகபட்ச மின்னழுத்தம் 325 ஆக இருக்கும் இது 230√2 ஆகும் எனவே 325 Rs முழுவதும் வரும் எனவே இந்த டையோட்களின் மதிப்பீட்டைப் பொறுத்து நீங்கள் Rs மதிப்பைத் தேர்வு செய்யலாம் இருப்பினும் இது ஒரு நல்ல தீர்வாக இல்லை அதாவது Rs சக்தியையும் சிதறடிக்கும் முழு சுமை மின்னோட்டம் எல்லா நேரத்திலும் Rs வழியாக செல்கிறது மேலும் Rs Irms2Rs இன் மதிப்பு என்னவாக இருந்தாலும் இந்த மின்தடையத்தில் மின்சாரம் தொலைந்து கொண்டே இருக்கும் எனவே சர்க்யூட்டின் செயல்திறன் குறையும் எனவே இந்தச் சிக்கலைச் சமாளிப்பதற்கான ஒரு எளிய தீர்வாக இருக்கும் முதலில் Rs சுற்றுவட்டத்தில் இருக்க முடியும் மற்றும் மின்தேக்கிகள் சார்ஜ் ஆனதும் Rs ஐ சர்க்யூட்டில் இருந்து அகற்றலாம் அது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் எனவே அதற்கு மக்கள் செய்வது இதை மாற்றுவது Rs தெர்மிஸ்டர் மூலம் தெர்மிஸ்டர் என்பது ஒரு சிறப்பு சாதனம் எனவே இது ஒரு தெர்மிஸ்டர் தெர்மிஸ்டர் சந்தையில் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது இது ஒரு ஒற்றை கூறு இரண்டு முனைய கூறுகள் உள்ளன இது எதிர்மறை வெப்பநிலை குணக சாதனத்திற்கான NTC என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது வெப்பநிலை உயரும் போது ஒரு சாதாரண மின்தடையத்திற்கு எதிர்ப்பு மதிப்பு அதிகரிக்கும் தெர்மிஸ்டரின் விஷயத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது எதிர்ப்பின் மதிப்பு குறையும் அப்படியானால் இந்த வகையான சுற்றுக்கு இது எவ்வாறு உதவுகிறது தொடக்க நேரத்தில் தெர்மிஸ்டர் எதிர்ப்பின் குளிர் மதிப்பு 10Ω என்று சொல்லலாம் ஆரம்பத்தில் 10Ω தொடக்க எழுச்சி மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தும் மற்றும் மின்தேக்கி சார்ஜ் செய்யப்பட்டு ஒரு நிலையான நிலையை அடையும் மின்தேக்கி நிலையான நிலையை அடையும் போது முழு சுமை மின்னோட்டம் தெர்மிஸ்டர் வழியாக செல்கிறது மற்றும் அது வெப்பத்தை சிதறடிக்கிறது மற்றும் அது வெப்பமாக மாறும் அது சூடாகத் தொடங்கியவுடன் தெர்மிஸ்டரின் எதிர்ப்பு மதிப்பு குறையும் மற்றும் அது 0 5Ω வரிசையாக இருக்கலாம் தெர்மிஸ்டரின் எதிர்ப்பின் வெப்ப மதிப்பு 0 5Ω ஆக இருக்கலாம் இப்போது இது குறிப்பிடத்தக்க சரிவு இப்போது இந்த வகையான சர்க்யூட்டில் இருக்க இது மிகவும் உகந்த கூறு ஆகும் அங்கு தொடங்கும் போது மிக அதிகமாக இருக்கும் குளிர் மதிப்பு மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துகிறது மற்றும் சர்க்யூட்டின் இயல்பான நிலையான செயல்பாட்டின் போது வெப்பமாக இருக்கும் தெர்மிஸ்டர் ஒரு மின்மறுப்பை விதிக்கிறது சுமார் 0 எனவே இது ஒரு நல்ல கூறு ஆகும் இது எழுச்சி வரம்பு என்றும் அழைக்கப்படுகிறது பல உற்பத்தியாளர்கள் அவற்றை சர்ஜ் லிமிட்டர் தெர்மிஸ்டர் NTC நெகடிவ் டெம்பரேச்சர் குணகம் சாதனம் என்று வெவ்வேறு பெயர்களால் அழைக்கிறார்கள் இப்போது நாம் அதனுடன் வேலை செய்ய முடியும் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இது குறைந்த நேர நிலையானது குளிர் மதிப்பிலிருந்து வெப்ப மதிப்புக்கான மாற்றம் தெர்மிஸ்டரின் அளவைப் பொறுத்து வினாடிகள் அல்லது நூற்றுக்கணக்கான மில்லி வினாடிகள் ஆகலாம் கீழ் முனையில் 1 முதல் 2 ஆம்பியர் வரையிலான தெர்மிஸ்டர்களை 50 ஆம்ப்ஸ் அல்லது உயர் இறுதியில் 60 ஆம்ப்ஸ் வரை காணலாம் இப்போது பிரிட்ஜ் வேலை செய்யும் சூழ்நிலையை கற்பனை செய்து பாருங்கள் நிலையான நிலையை அடைகிறது தெர்மிஸ்டர் சூடாக இருக்கிறது இப்போது திடீரென்று மின்சாரம் செல்கிறது மின்சாரம் திடீரென செல்லும் தருணத்தில் தெர்மிஸ்டர் அதன் குளிர் மதிப்பை உடனடியாக மீட்டெடுக்காது அதற்கு சிறிது நேரம் எடுக்கும் அதற்கு முன் மீண்டும் சக்தி வரும் என்று சொல்லலாம் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் தெர்மிஸ்டர் பாதுகாக்காது ஏனெனில் தெர்மிஸ்டர் அதன் பழைய மதிப்பை இன்னும் பெறவில்லை மேலும் உங்களிடம் பெரிய ஸ்டார்ட்அப் சர்ஜ் மின்னோட்டம் இருக்கும் அது அந்த நேரத்தில் டையோட்களை லோடை உருவாக்காலம் எனவே இது தெர்மிஸ்டரின் ஒரு குறைபாடு ஆகும் இது நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டியிருக்கலாம் அல்லது மற்றொரு தீர்வைத் தேடலாம் மற்றொரு தீர்வுக்கு ஒருவேளை நாம் ஒரு ரிலேஐ பயன்படுத்தலாம் இந்த வழக்கில் நாம் முன்பு போலவே காட்டப்பட்டுள்ள எதிர்ப்பை அறிமுகப்படுத்துவோம் உள்ளீடு மூலமானது இந்த முறையில் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது நாம் என்ன செய்வது இதன் குறுக்கே ஒரு ரிலே சுவிட்சைஐ இணைக்க வேண்டும் இப்போது இந்த ரிலே இயக்கப்பட வேண்டும் எனவே ரிலேவின் ஆற்றல் சுருள் மூலம் செய்யப்படும் எனவே சுருளில் சில மின்னோட்ட ஓட்டம் இருக்கும்போது ரிலே இயக்கப்படும் மற்றும் அது பாய்கிறது மற்றும் எதிர்ப்பைக் கடந்து செல்லும் இங்கே செயல்பாடு மிகவும் எளிது எனவே உங்களிடம் ஆதாரம் உள்ளது மூலமானது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மின்தேக்கி பில்டர்யின் எதிர்ப்பின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது ரிலே முடக்கப்பட்டிருக்கும் வரை இந்தச் சுருளை நாம் ஆற்றலை கொடுத்திருக்க மாட்டோம் என்பதால் மூலத்திலிருந்து மின்னோட்டம் எதிர்ப்பின் வழியாகவும் பின்வழியாகவும் செல்கிறது மின்தேக்கி மின்னழுத்தம் கட்டமைக்கப்பட்ட தருணத்தில் 2 சுழற்சிகளுக்குப் பிறகு இந்த சுவிட்சை மூட விரும்புகிறோம் அந்த நேரத்தில் இந்த ரிலேவை இயக்கவும் அதனால் இந்த சுவிட்ச் மூடப்படும் இப்போது மின்தடையானது புறக்கணிக்கப்பட்டது அந்த ரிலே வழியாக மின்னோட்டம் பாயும் மற்றும் இயல்பான செயல்பாடு தொடங்குகிறது இப்போது பிரச்சினை என்னவென்றால் இதற்கு நாம் எவ்வாறு ஆற்றலை வழங்குவது நாம் ஒருவேளை இந்த கெப்பாசிட்டர்லிருந்து எடுக்கலாம் இந்த கெப்பாசிட்டர்லிருந்து DC ஐ இணைத்து பின்னர் சரியான முறையில் இந்த ரிலேவை மாற்ற வேண்டும் எனவே நாம் அதை எப்படி செய்வது ஒரு பொதுவான மாதிரி சுற்று மட்டும் கொடுக்கிறேன் இப்போது நான் இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் டிவைடரையும் கெப்பாசிட்டர்ஐயும் வைத்துள்ளேன் எனவே இதை ரிலே சர்க்யூட்டின் பொதுவான புள்ளியாகக் கருதுகிறேன் இது உங்கள் அட்டென்யூட்டர் போன்றது எனவே நான் இங்கே ஒரு மின்தடையை வைத்தேன் என்று வைத்துக்கொள்வோம் இந்த சர்க்யூட்டைப் பார்த்தால் இந்த சர்க்யூட் உண்மையில் முழுமையடையவில்லை ஆனால் கருத்து இது போன்றது நாம் வெளியீட்டு மின்தேக்கியிலிருந்து சக்தியைப் பெறுகிறோம் மின்தேக்கி மின்னழுத்தம் கட்டமைக்கப்படுவதால் இது ஒரு சுமையாக செயல்படுகிறது பின்னர் இந்த மின்தேக்கியை DC உடன் சார்ஜ் செய்கிறது மேலும் இது சுருளில் மின்னோட்டத்தை பம்ப் செய்யும் இதனால் சுருள் ஆற்றல் பெறுகிறது ஆனால் இந்த சுவிட்சை இயக்குவதற்குத் தேவையான ஆற்றல்மிகு மின்னோட்டம் இந்த மின்தடை மற்றும் இந்த மின்தடையங்களால் தீர்மானிக்கப்படுகிறது சுவிட்ச் பயன்முறை உள்ளமைவு வகையைப் போலவே இந்த ரிலேவைச் செயல்படவும் செய்யலாம் இன்னும் சிறந்த சுற்று எது என்பதை நான் காட்டுவேன் இதை ஒரு சுவிட்ச் போல இயக்க நான் இந்த பகுதியை அழிப்பேன் நான் இங்கே ஒரு பகுதியை அழிப்பேன் இப்போது ஒரு npn டிரான்சிஸ்டரை வைத்து இந்த டிரான்சிஸ்டரை நான் இயக்க வேண்டும் இப்போது ஒரு ஜீனரை இயக்க வேண்டும் பின்னர் நாம் அங்கிருந்து எடுத்துக்கொள்வோம் அதில் சேரும் இப்போது ஃப்ரீவீலுக்கு இங்கே ஒரு டையோடு தேவை எங்கள் வழக்கு கொஞ்சம் சிக்கலானது ஆனால் அவ்வளவு சிக்கலானது அல்ல இதை நான் விளக்குகிறேன் இப்போது டிரான்சிஸ்டருக்கான அடிப்படை இயக்ககமான சிவப்பு நிறத்தில் இங்கே காட்டப்பட்டுள்ள சர்க்யூட்டின் இந்தப் பகுதியைக் கவனியுங்கள் இப்போது ஆரம்பத்திலிருந்து தொடங்குங்கள் சப்ளை இயக்கப்பட்டது மின்தேக்கி மின்னழுத்தம் 0 இந்த சுவிட்ச் ஆஃப் உள்ளது இந்த மின்தடையின் வழியாக மின்னோட்டம் பாய்ந்து மின்தேக்கியை சார்ஜ் செய்கிறது இப்போது மின்தேக்கி சார்ஜ் ஆவதால் இந்த திறன் அதிகரித்து வருகிறது இந்த பொடென்ஷியல் அதிகரித்து வருவதால் இந்த ஜெனர் டிராப் பிளஸ் Vbe 0 7 ஐ விட இந்த பொடென்ஷியல் அதிகமாக இருக்கும் ஒரு புள்ளியை அடையும் இது Vz 0 7 ஐத் தாண்டியவுடன் இது வெட்டப்பட்டு இந்த டிரான்சிஸ்டர் வழியாக பேஸ் இயக்கி பாயும் இந்த டிரான்சிஸ்டர் வழியாக ஒரு பேஸ் டிரைவ் பாய்ந்ததும் இந்த திசையில் ரிலேயின் சுருள் வழியாக மின்னோட்டம் இருக்கும் எனவே ரிலே இயக்கப்படும் அதாவது இது இயக்கப்படும் மற்றும் மின்தடையைக் கடந்து மின்னோட்டம் இப்போது ரிலே வழியாக பாயும் இப்போது மின்சாரம் அணைக்கப்படுகிறது மின்தேக்கி வெளியேற்றப்படுகிறது அது சுமை வழியாக மிக விரைவாக வெளியேற்றப்படுகிறது ஏனெனில் இது அதிக மின்னோட்டமாக இருப்பதால் இது ரிலேவை உற்சாகப்படுத்த மொத்த சுமை மின்னோட்டத்தில் 1 அல்லது 2 சதவிகிதம் மிகச்சிறிய மின்னோட்டமாக இருக்கலாம் மேலும் இந்த திறன் குறைத்துக்கொண்டே இருக்கும் இந்த பொடென்ஷியல் குறைந்தவுடன் இந்த ஆற்றல் Vz 0 7க்குக் கீழே சென்றால் இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப் நிலைக்குச் செல்லும் இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டிற்குச் சென்றவுடன் ஏதேனும் தூண்டல் மின்னோட்டம் இருந்தாலும் இது இந்த பாணியில் ஃப்ரீவீல் செய்யும் ரிலே சுருள்கள் 10 முதல் 12 Ω வரிசையில் மிகப் பெரிய எதிர்ப்பைக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஒரு டையோடை போதுமானதாக வைக்கலாம் அதனால் அது சிதறிவிடும் மற்றும் மின்சாரம் உடனடியாக வரும்போது மின்தடையம் செயல்பாட்டில் உள்ளது சிறிது நேரம் கழித்து ரிலே மீண்டும் செயல்பாட்டுக்கு வரும் எனவே அலை மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு ரிலே உதவும் எழுச்சியை கட்டுப்படுத்தும் மற்றொரு முறை MOSFET ஐப் பயன்படுத்துவதாகும் இது வழக்கமான ரெக்டிஃபையர் கெபாசிட்டர் ஃபில்டர் சர்க்யூட் நான் இந்த புள்ளியை உடைத்தேன் எனவே கம்பியின் இந்த பகுதி அகற்றப்பட்டது எனவே உண்மையில் இவை இரண்டும் இங்கே ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன இப்போது நான் இங்கே ஒரு மின்தடையை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் எனவே இங்கே மின்மறுப்பு ஒரு MOSFET வடிவத்தில் உள்ளது MOSFET சர்க்யூட்டை இங்கே இப்படி வரைகிறேன் இங்கே ஒரு எதிர்ப்புப் பிரிவும் இது போன்ற ஒரு கெப்பாசிட்டரும் உள்ளது இப்போதைக்கு இது இந்த புள்ளியுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எங்களிடம் ஆதாரம் இங்கே இணைக்கப்பட்டுள்ளது மூலமானது இயக்கப்பட்டது என்று வைத்துக்கொள்வோம் மின்தேக்கி மின்னழுத்தம் 0 ஆகும் மூலமானது இந்த கெப்பாசிட்டர்வைச் சென்று சார்ஜ் செய்யும் MOSFETக்கான கேட் டிரைவ் அதிகரிக்கிறது எனவே MOSFET கேட் மின்னழுத்தம் ஒரு வாசலைக் கடக்கிறது MOSFET நேரியல் பகுதிக்குள் நுழையத் தொடங்குகிறது இந்த எதிர்ப்பு குறையத் தொடங்குகிறது எனவே இது நேரியல் பகுதியில் இருக்கும்போது மின்தேக்கியும் சார்ஜ் செய்யப்படுவதைக் காண்போம் இதனால் எழுச்சி மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துகிறது பின்னர் இது மேலும் 12 வோல்ட் அல்லது 15 வோல்ட்டுகளுக்கு சார்ஜ் செய்யப்படுவதால் இந்த பொடென்ஷியல் பிரிவு இருந்தால் இது நிலையான நிலையில் 15 வோல்ட்டுகளுக்கு வரும் வழக்கமான மின்தேக்கி பில்டர் சர்க்யூட்டாக இருக்கும் போது இது முழுமையாக இயங்கும் ஆதாரம் அணைக்கப்படும் போது மின்தேக்கி ஒரு பெரிய மின்தேக்கி மற்றும் இது மிகவும் சிறிய மின்தேக்கி ஆகும் எனவே இங்கு கணிசமான அளவு கட்டணம் வசூலிக்கப்படும் இது அணைக்கப்படாது ஏனெனில் இங்கு பாடி டையோடு உள்ளது ஒவ்வொரு MOSFET லும் ஒரு பாடி டையோடு உள்ளது அதாவது இவை அணைக்கப்படும் போது இந்த மின்தேக்கியானது சில சார்ஜ் ஃப்ளோவைக் கொண்டிருக்கலாம் எனவே வெளியீட்டு மின்தேக்கி மற்றும் கேட் டிரைவ் மின்தேக்கியை துண்டிக்க விரும்புகிறோம் இதன்மூலம் ஒவ்வொன்றும் வடிவமைப்பின்படி அதன் சொந்த நேர மாறிலியைக் கொண்டிருக்கும் எனவே நாம் இங்கே இணைப்பை ஏற்படுத்த மாட்டோம் அந்த இணைப்பை நீக்கிவிட்டு இப்படி உள்ளீட்டிற்கு நேரடி இணைப்பை ஏற்படுத்துவோம் இந்த வழியில் மின்தேக்கியும் இதுவும் துண்டிக்கப்படுகின்றன இப்போது ஆபரேஷன் முன்பு இருந்ததைப் போலவே இருப்பதைப் பாருங்கள் இதுவும் இதுவும் துண்டிக்கப்பட்டது இப்போது செயல்பாட்டைப் பார்ப்போம் நீங்கள் ஆன் செய்யும் போது மூலமானது மின்தேக்கியை உயர்த்தி திரும்பவும் இப்படிச் செல்லும் உண்மையில் இந்த இரண்டு பச்சை டையோட்கள் மற்றும் கீழ் டையோட்கள் ஒரு முழு பிரிட்ஜ்ஐ உருவாக்குகின்றன இவை இரண்டும் சிக்னல் டையோட்களாக இருக்கும் அவை கேட் டிரைவ் மின்னோட்டத்தை மட்டும் கொண்டு செல்லாது எனவே இது சார்ஜ் செய்யப்படுவதால் இதை ஆன் செய்ய முயற்சிக்கிறது நேரியல் பகுதி வழியாக செல்லும் இதன் மூலம் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது பின்னர் அது நிலையான நிலையை அடைந்த பிறகு இது 15 வோல்ட் ஆக இருக்கும் இது முழுமையாக இயக்கப்படும்

இப்போது இது அணைந்து மூலமானது அணைக்கப்படும்போது மின்தேக்கியை வெளியேற்ற முடியாது ஏனெனில் இந்த டையோட்கள் இதில் உள்ளன நிச்சயமாக இது சரி மற்றும் அனுமதிக்கப்பட்ட மற்றும் விரும்பத்தக்கதாக இருக்கும் சுமை மூலம் சார்ஜ் செய்யப்படும் ஆனால் இந்த மின்தேக்கி மீண்டும் வந்து இதை சார்ஜ் செய்யக்கூடாது மேலும் இந்த இரண்டு மற்றும் இந்த இரண்டு துண்டிக்கப்பட்ட முழு பிரிட்ஜ் காரணமாக இது தடுக்கப்படுகிறது எனவே இந்த வழியில் இந்த MOSFET ஆனது ஒரு நேரியல் மின்தடையம் போல மாறும் மற்றும் எழுச்சியைக் கட்டுப்படுத்தலாம் இந்த வகையான சர்க்யூட்டில் கொடுக்கக்கூடிய தொடர்ச்சியான பாதுகாப்பின் மேலும் ஒரு நிலை எடுத்துக்காட்டாக நான் இந்தப் பகுதியை அழிக்கிறேன் கவனமாகப் பாருங்கள் நான் இப்போது வேறு நிறத்தைப் பயன்படுத்துவேன் இல்லை நான் நீல நிறத்தையே பயன்படுத்துவேன் இப்போது என்னிடம் இது போன்ற ஒரு எதிர்ப்பு உள்ளது மற்றும் என்னிடம் ஒரு டிரான்சிஸ்டர் உள்ளது மற்றும் டிரான்சிஸ்டர் இவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் சிக்கலானதாக தோன்றுகிறது ஆனால் அவ்வாறு இல்லை இப்போது என்ன நடக்கிறது என்று பாருங்கள் சாதாரண செயல்பாடு என்னவென்றால் இந்த கின்க்கை அகற்ற அனுமதிக்கிறேன் இப்போது இதன் மூலம் மின்னோட்டம் ஒரு குறிப்பிட்ட மதிப்பைத் தாண்டிச் செல்லும் போது இந்த எதிர்ப்பின் குறுக்கே ஒரு வீழ்ச்சி ஏற்படும் இப்போது இந்த எதிர்ப்பு இந்த npn டிரான்சிஸ்டரின் அடிப்படை உமிழ்ப்பான் சந்திப்பில் நேரடியாக வருகிறது இந்த துளி ஒருமுறை இந்த மின்தடையை தேர்வு செய்யலாம் இந்த துளி 0 6 ஐ தாண்டியவுடன் இது வெட்ட முயற்சிக்கிறது எனவே இந்த மின்மறுப்பு குறைகிறது அதாவது இந்த மின்தேக்கி அதன் வழியாக வெளியேறும் மற்றும் இந்த மின்னழுத்தம் குறையும் இந்த மின்னழுத்தம் குறைந்தவுடன் MOSFET செறிவூட்டலில் இருந்து வெளியேறி நேரியல் பகுதிக்குள் சென்று மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது எனவே இது ஒரு வகையான தொடர்ச்சியான சுய பாதுகாப்பு சுற்று மிகவும் சுவாரஸ்யமானது இது ஒருபோதும் செயலிழக்காது இது BJT ஐப் பயன்படுத்தி சுய பாதுகாப்பு சுற்று என்று அழைக்கப்படுகிறது எனவே இது ரெக்டிஃபையர் ஃபுல் பிரிட்ஜ் உடன் பயன்படுத்தக்கூடிய மிகவும் வலுவான அலை மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தும் சுற்றுகளில் ஒன்றாகும் எனவே இத்துடன் ரெக்டிஃபையர் மற்றும் சி ஃபில்டர் என்ற தலைப்பை மூடுகிறேன் மீள்பார்வை ஸ்லைடிற்கு வருகிறேன் முழு DC DC கன்வெர்ட்டர் அமைப்பின் பறவைக் கண்ணோட்டத்தில் நாம் விவாதித்த அமைப்பு மேலோட்டத்தின் இந்த விளக்கத்துடன் நாம் தொடங்கியதை நீங்கள் காண்கிறீர்கள் 230 வோல்ட் அல்லது ஏசி உள்ளீட்டு மூலத்திலிருந்து இந்த கட்டத்தில் ஒரு டிசியை எவ்வாறு பெறுவது என்பது இப்போது வரை ரெக்டிஃபையர் மற்றும் ஃபில்டரைப் பற்றி விவாதித்தோம் எனவே இனி எங்களின் அனைத்து விவாதங்களும் DC DC மாற்றியில் மட்டுமே கவனம் செலுத்தும் மேலும் இந்த கட்டத்தில் பேட்டரி அல்லது ரெக்டிஃபையர் ஃபில்டர் கலவையில் இருந்து பெறப்பட்ட நம்பகமான DC உள்ளது என்று கருதுகிறோம் நீங்கள் பதிவிறக்கம் செய்யக்கூடிய கூகுள் டிரைவில் உங்களுக்காக சில நடைமுறை பயிற்சி பணிகளை நான் வைத்துள்ளேன் ரெக்டிஃபையர் ஃபில்டரின் உதாரணத்தை ஜிஇடிஏ ஸ்கீமேட்டிக்கில் நாம் செய்துள்ளோம் என்பதை நினைவுகூருங்கள் அந்த திட்டவட்டத்தையும் நான் வைத்துள்ளேன் மேலும் இரண்டு திட்டவட்டங்களையும் வைத்துள்ளேன் அவற்றை உங்களுக்குக் காட்டுகிறேன் இந்த கோப்புறையில் மற்றொரு திட்டவட்டமானது இது போன்றது இங்கே நான் இரண்டு சீரற்ற பண்புகளை சேர்த்துள்ளேன் என்று பாருங்கள் ஒன்று மூலத்திலிருந்து பிரிட்ஜின் மையத்திற்கு ஏசி பக்கத்தில் உள்ள டிராக் இண்டக்டன்ஸ் மற்றொன்று ரெக்டிஃபையரில் இருந்து சி ஃபில்டர் பகுதிக்கு டிராக் தூண்டல் ஆகும் எனவே நாம் இதை உள்ளடக்குகிறோம் இப்போது நாம் உருவகப்படுத்துகிறோம் மற்றும் பல்வேறு அலை வடிவங்களின் விளைவுகள் என்ன என்பதைப் பார்க்கிறோம் இந்த தூண்டல் மதிப்பை நாம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருந்தால் அது ரெக்டிஃபையர் LC ஃபில்டர் சர்க்யூட்டாக மாறும் இது நீங்கள் முயற்சிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் சேர்த்த மற்றொரு பயிற்சி இது நான் இங்கு இரண்டு மின்தடையங்களை வைத்து இதன் குணாதிசயங்களையும் இதன் சிறப்பியல்புகளையும் சிதைக்க முயற்சிக்கிறேன் இதனால் அனைத்து டையோட்களும் ஒரே மாதிரியான பண்புகளைக் கொண்டிருக்காது இது ஒரு நடைமுறைக் காட்சியாகும் இதற்கான மின்னோட்டங்கள் மற்றும் மின்னழுத்தங்களைக் கவனித்து இந்த மதிப்புகளுடன் விளையாடுங்கள் மேலும் இது அலைக்காட்டியில் உண்மையான சுற்றுவட்டத்தில் என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்பதற்கான உணர்வைத் தரும்